நாம் இப்போது அறிவுசார் சொத்துரிமை என்பதில் அறிவுசார்ந்த என்ற பகுதியைப் பார்ப்போம் அறிவு சார்ந்த என்று சொல்லும்போது நாம் அறிவை மூலமாகக் கொண்டு வெளிப்படக்கூடிய விஷயங்களைப் பற்றிப் பேசுகிறோம் அறிவார்ந்தவராய் இருப்பது எனும்போது நாம் விஷயங்களை யோசித்துப் புரிந்து கொள்ளக் கூடிய நமது திறனைப் பற்றி பேசுகிறோம் சில நேரங்களில் இவ்விஷயங்கள் சிக்கல் நிறைந்தவையாக இருக்கின்றன எனவே அறிவார்ந்து இருப்பது என்பது சிந்தித்துக் கருத்துக்களைப் புரிந்து கொள்ளும் திறனைக் குறிக்கிறது சில நேரங்களில் அந்தக் கருத்துக்களில் சில மிகுந்த சிக்கல் நிறைந்தவையாக இருக்கக்கூடும் எனவே யோசனை என்பது மனதின் முயற்சியில் இருந்து வெளிவரும் ஒன்று ஒரு யோசனை என்பது கவனமான சிந்தனையின் தயாரிப்பு என்றும் சொல்லலாம் தற்போது இவையெல்லாம் அதாவது மனிதர்களுள் இயல்பாக இருக்கக்கூடிய படைப்பாற்றல் அறிவார்ந்த முயற்சியினால் வெளிப்படும் படைப்பாற்றல் தொடர்ச்சியான சிந்தனையிலிருந்து அல்லது கவனமான சிந்தனையிலிருந்து தோன்றக்கூடிய யோசனை இவையெல்லாம்தான் நாம் அறிவுசார் சொத்துரிமையை பற்றிப் பேசும்போதுl அறிவு சார்ந்த என்ற சொற்றொடருக்கு அர்த்தமாகக் குறிப்பிடுபவை அறிவுசார் சொத்துரிமை என்பது அதன் கீழ் பாதுகாக்கப்படக் கூடிய பொருட்களின் தன்மையை விளக்குவதாக அமைகிறது உதாரணமாக அறிவுசார் சொத்துரிமை அதாவது காப்புரிமை என்பது அறிவுசார் சொத்து அதாவது கண்டுபிடிப்பைப் பாதுகாக்கிறது நாம் கண்டுபிடிப்பைப் பற்றி குறிப்பிடும்போது அது படைப்புத்திறன் உடன் கூடிய மனித உழைப்பில் இருந்து வெளிவருவதாகக் கூறுகிறோம் ஒரு கண்டுபிடிப்பானது அது தற்செயலானதாக கூட இருக்கலாம் ஆனாலும் நாம் அதனை அறிவின் வெளிப்பாடு என்றுதான் கூறுகிறோம் தற்போது மரத்திலிருந்து ஒரு நாற்காலியை உருவாக்கிக் கொண்டிருக்கும் தச்சனை மனதில் கற்பனை செய்யுங்கள் அவர் விறகுகளை மென்மையாக்கி அவற்றைத் துண்டுகளாக வெட்டி பின்னர் அவற்றை சீராக சேர்க்கிறார் நமக்கு இப்போது அறிவுசார் சொத்து எப்படி வெளிப்படும் என்பதைப் புரிந்து கொள்ளும் அவசியம் இருந்தால் நாம் ஒரு நாற்காலியைத் தயாரிக்கும் ஒரு தச்சனை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அவரால் ஒரு முழு நாற்காலியை எந்த ஒரு வரைபடமும் இன்றி காகிதத்தில் பேனாவைக் கூட வைக்காமல் அவர் ஏதோ ஒரு அறிவுசார் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற உணர்வை மற்றவர்களிடம் ஏற்படுத்தாமல் கட்டமைத்து விடமுடியும் ஒரு தச்சன் நாற்காலியை செய்து கொண்டிருக்கும் வேளையில் அவர் உடல் உழைப்பில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு பார்வையாளரின் கண்ணுக்கு புலப்படுகிறது இங்கு அவரது மனதின் உழைப்பு அதில் இருந்தாலும் அது கண்ணுக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை ஆனால் அந்தப் பொருள் செய்து முடிக்கப்பட்ட பின் உங்களால் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நாற்காலியைப் பார்க்க முடியும் அப்போதும் உங்களால் அதிலிருக்கும் மனதின் முயற்சியை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் நாற்காலி செய்யப்பட்டுக் கொண்டிருந்த போது உங்களால் அதற்குள் தச்சன் செலுத்திய உடல் உழைப்பை உறுதி செய்ய முடிந்தது அறிவுசார்ந்த என்னும் பிரயோகம் மனதின் முயற்சி என்னும் அந்தப் பகுதியையும் மேலும் மனதின் முயற்சியினால் விளைந்த திறன்களையும் உள்ளடக்கக் கூடியது சில நேரங்களில் உடல் சார்ந்தவை மனம் சார்ந்தவை என்று பிரித்துப் பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு தச்சனின் சிறு கையசைவு அல்லது திறனில் உடல் முயற்சி மனதின் முயற்சி இரண்டும் இணைந்துள்ளது எனவே உடல் சார்ந்த பகுதி மனம் சார்ந்த பகுதியில் இருந்து வேறுபட்டது என்று வெட்டிச் சொல்வது கடினமாக இருக்கிறது ஆனால் இந்தக் கருத்தை நாம் சற்றே நன்றாகப் புரிந்து கொள்வதற்கு இதைச் சொல்லலாம் தச்சன் உடல் முயற்சியையும் உடல் உழைப்பையும் செலுத்துவதை நம்மால் பார்க்க முடிந்தாலும் அந்த நாற்காலியை மனதில் கருவாக்கி மேலும் சீராக கட்டமைப்பதில் அவர் மனதினுள் நடந்த செயல்முறைகளை நம்மால் காண இயலவில்லை அதே போல் ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதும்போது நாம் பார்ப்பதெல்லாம் அவர் பேனாவைக் கொண்டு காகிதத்தில் எழுதுவதைத் தான் பெரும் முயற்சியுடன் நாள் கணக்கில் புத்தகம் முடிவுறும் வரை அவர் அதை செய்வதைப் பார்க்கிறோம் நாம் கண்ட இந்தக் காட்சி அனைத்து நூலாசிரியர்களுக்கும் ஒன்று போல் தான் இருக்கும் அவர் ஒரு பாட நூலின் ஆசிரியராக இருந்தாலும் அல்லது இன்னொருவருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதத்தின் ஆசிரியராக இருந்தாலும் இல்லை ஒரு பெரும் அற்புத படைப்பின் ஆசிரியராக இருந்தாலும் அப்படித்தான் ஆனால் இவை ஒவ்வொன்றிலும் உள் செலுத்தப்படும் மனதின் முயற்சியானது வேறுபடும் மேலும் முயற்சியின் வெளிப்பாடுகளின் தரமும் வேறுபட்டுத் தான் இருக்கும் எனவே அறிவு சார்ந்தது என்று சொல்லும்போது நாம் மனதின் முயற்சி அல்லது உடலின் திறனும் மனதின் திறனும் இணைந்த படைப்புத் திறனைக் குறிப்பிடுகிறோம் வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் எந்தப் பகுதி மனிதர்களுக்கு மட்டுமே தனிப்பட்டு உரித்தானதோ அதைப்பற்றிச் சொல்லுகிறோம் எனவே அறிவுசார் முயற்சியில் இருந்து வெளிப்படும் சொத்து என்று நாம் கூறும் போதெல்லாம் நாம் இந்த வலிமையைப் பற்றித்தான் பேசுகிறோம் உதாரணமாக ஒரு கலைஞர் அல்லது ஒரு தையல்காரர் வண்ணமயமான நூல்களைக் கொண்டு ஒரு எம்ப்ராய்டரி துணியைத் தயாரிக்கிறார் என்றால் அதே விஷயத்தை ஒரு தையல் இயந்திரத்தால் இன்று செய்துவிடமுடியும் இங்கு தையல் இயந்திரத்தின் வேலையை நாம் அறிவுசார் சொத்து என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் மிகவும் முன்னதாகவே நுணுக்கமான வடிவங்களை வண்ணமயமான நூல்களைக் கொண்டு துணியில் உருவாக்கக்கூடிய திறன் மிகுந்த தையல் இயந்திரத்தைத் தயாரிப்பதில் அறிவுசார் சொத்து உள் செலுத்தப்பட்டு விட்டது மாறாக தையல்காரரோ வேறு ஒருவரோ அவரே ஒரு துணியில் அந்த எம்ப்ராய்டரி வடிவத்தை உருவாக்கி இருந்தால் அதில் அறிவு சார்ந்த முயற்சி உள்ளது என நாம் கூறுவோம் ஆகவே நாம் அறிவு சார்ந்தவை மனிதர்களிடமிருந்து வெளிப்படும் தன்மையன இயந்திரங்களில் இருந்து வெளிப்படுபவை அல்ல என்று வேறுபடுத்திக் கூறுகிறோம் மேலும் அறிவு சார்ந்தவை என்பவை மனிதர்களுக்கு மட்டுமே தனிப்பட்டு உரியவை என்றும் வேறுபடுத்திக் கூறுகிறோம்